இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் வாழ்க்கைச் சுழற்சி மாதிரி குறிப்பாக கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி மற்றும் வாழ்க்கைச் சுழற்சி மாதிரியின் ஒரு பகுதியாக நாம் விவாதித்தோம் சாத்தியக்கூறு ஆய்வில் நாம் சிறிது நேரம் செலவிட்டோம் இது திட்ட மேலாளரால் ஒரு வழக்கு ஆய்வின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான செயலாகும் இது சாத்தியமான ஆய்வின் போது திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் கண்டறிந்தோம் வணிக வழக்கு எழுதப்பட்ட சாத்தியக்கூறு ஆய்வு இது வணிக வழக்கை எழுதும் தொடக்க செயல்முறைகளில் ஒன்றாகும் மேலும் ஒரு பயனுள்ள வணிக வழக்கை எவ்வாறு எழுத முடியும் என்பதை நாம் கண்டோம் நாம் சென்ற விரிவுரையின் அடிப்படை விவாதத்தை கொண்டு இப்போது இந்த விரிவுரையில் திட்டமான வி மாதிரி பரிணாம மாதிரி மற்றும் முன்மாதிரி மாதிரியைப் பார்ப்போம் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இலட்சியவாத மாதிரியாகும் முக்கிய கட்டம் என்னவென்றால் ஒவ்வொரு கட்டமும் நிறைவடையும் எந்த கட்டத்திலும் எந்த குறைபாடும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் அடுத்த கட்டம் தொடங்குகிறது என்றும் திட்டம் முடிவடையும் வரை ஆனால் பல குறைபாடுகள் உள்ளன வாழ்க்கைச் சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு குறைபாடு அடையாளம் காணப்பட்டவுடன் முந்தைய கட்டத்திற்குச் செல்ல வேண்டிய அவசியம் இதுதான் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு கட்டத்தில் ஒரு குறைபாடு அடையாளம் காணப்படலாம் ஒரு தேவை விவரக்குறிப்பு ஒரு செயல்பாடு காணவில்லை பின்னர் தேவைகள் செயல்பாட்டை மறுசீரமைத்தல் தேவை விவரக்குறிப்பு ஆவணத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் பின்னர் மீண்டும் வடிவமைப்பு கட்டத்திற்கு வேண்டும் அதனால்தான் நாங்கள் கருத்து பாதை தேவை ஒரு கட்டத்தில் குறைபாடு ஏற்பட்டவுடன் ஒரு டெவலப்பரின் தவறு ஏற்பட்டால் அது பெரும்பாலும் பின்னர் கட்டம் வரை கவனிக்கப்படாமல் இருக்கும் பின்னர் ஒரு கட்டத்தில் அது கவனிக்கப்பட்டால் அது அகற்றப்படும் ஆனால் இங்குள்ள கேள்வி என்னவென்றால் இந்த குறைபாட்டை சரிசெய்வதே பிற்கால கட்டம் மிகவும் விலை உயர்ந்தது அது ஏன் பதில் ஏற்படுவது வெகு தொலைவில் இல்லை ஏனெனில் குறைபாடு ஏற்பட்டால் அது உடனடியாக அகற்றப்பட்டால் அதுதான் செலவு மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் அடுத்த கட்டமாக ஒரு கட்டத்திற்குப் பிறகு குறைபாடு நீக்கப்படும் என்று சொல்லலாம் பின்னர் இரண்டு கட்டங்கள் மட்டுமே பாதிக்கப்படுகின்றன இரண்டு கட்ட ஆவணங்களை மட்டுமே மாற்ற வேண்டும் ஆனால் தேவை விவரக்குறிப்பு கட்டத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டுள்ளது மற்றும் அது சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவை விவரக்குறிப்பு ஆவணம் மட்டுமல்லாமல் வடிவமைப்பை மாற்ற வேண்டும் குறியீட்டை மாற்ற வேண்டும் மற்றும் இவை நிறைய செயல்பாடுகள் மற்றும் நிறைய ஆவணங்கள் மாற வேண்டும் குறைபாடு கண்டறியப்பட்ட கட்டம் மிகவும் விலையுயர்ந்ததாக இருப்பதற்கான காரணம் இதுதான் குறைபாட்டை நீக்குவது இது ஒரு மிக முக்கியமான கருத்து மற்றும் இது பிழைகள் கட்டம் என அழைக்கப்படுகிறது எனவே குறைபாடு கண்டறியப்பட்டவுடன் முந்தைய கட்டங்களில் வேலையை மீண்டும் செய்வதாக இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே இடைநிலை கட்டங்கள் நிறைய இருந்தால் குறைபாடு கண்டறியப்படுவதற்கு முன்பு அது பல கட்டங்களைத் தாண்டிவிட்டது பின்னர் நிறைய மறுவேலை தேவைப்படுகிறது மறுபயன்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரியில் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியுடன் மிகவும் ஒத்திருக்கிறது எனவே நீங்கள் இங்கே நீர்வீழ்ச்சியைக் காணலாம் ஆனால் பின்னூட்ட பாதைகளும் உள்ளன இந்த பின்னூட்டப் பாதைகள் கிளாசிக்கல் மாதிரியைப் போலல்லாமல் மாதிரியை யதார்த்தமாக்குகின்றன அங்கு ஒரு கட்டம் முடிவடைகிறது பின்னர் அடுத்த கட்டம் முடிவடைகிறது சோதனைக் கட்டத்தில் கவனிக்கப்படும் ஒரு குறைபாடு இருக்கக்கூடும் என்று இங்கே கருதுகிறோம் நாங்கள் வடிவமைப்பு கட்டத்திற்கு அல்லது பகுப்பாய்வு கட்டத்திற்குச் செல்ல வேண்டும் பின்னர் அந்த குறைபாட்டை சரிசெய்ய வேண்டும் பிழைகள் டெவலப்பர்களால் செய்யப்படும்போது அவை ஒரு முக்கியமான கருத்தாகும் என்று நாங்கள் கூறுவது போல அவை ஒரே கட்டத்தில் சரி செய்யப்பட வேண்டும் இது குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அதே கட்டத்தில் சரி செய்யப்படும் மிகக் குறைந்த செலவு குறைபாட்டைக் கண்டறிவதில் அதிக தாமதம் ஏற்படுகிறது அது அதிக விலை கொண்டதாக இருக்கும் வடிவமைப்பு கட்டத்திலேயே வடிவமைப்பு குறைபாடு கண்டறியப்பட்டால் அது வடிவமைப்பு ஆவணத்தை மாற்ற வேண்டும் ஆனால் சோதனைக் கட்டத்தில் இது கண்டறியப்பட்டால் வடிவமைப்பு ஆவணத்தை மாற்ற வேண்டியது மட்டுமல்லாமல் குறியீட்டை மீண்டும் உருவாக்க வேண்டும் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே இது பிழைகளின் கட்டக் கட்டுப்பாடு என அழைக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான கொள்கையாகும் ஒரு முறை தவறு நடந்தால் அல்லது பிழை ஏற்பட்டால் இது பிழைகள் ஒரு கட்டக் கட்டுப்பாடு என அழைக்கப்படும் அதே கட்டத்தில் இருக்க வேண்டும் பிழைகள் அதன் அறிமுக இடத்திற்கு நெருக்கமாக இருப்பதைக் கண்டறிவதற்கான கொள்கை பிழைகளின் கட்டக் கட்டுப்பாடு என அழைக்கப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான கொள்கை மற்றும் மிகவும் உள்ளுணர்வு எனவே இது மீண்டும் செயல்படும் நீர்வீழ்ச்சி மாதிரி கட்டங்கள் கிளாசிக்கல் மாதிரிக்கு ஒத்ததாக இருக்கின்றன தவிர பின்னூட்ட பாதைகள் கிடைக்கின்றன நீர்வீழ்ச்சி மாதிரியின் முக்கிய பலம் என்னவென்றால் அனைத்து டெவலப்பர்களும் மிக எளிதாக புரிந்துகொண்டு மாதிரியைப் பயன்படுத்த முடியும் என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் உள்ளுணர்வு எளிதானது மைல்கற்கள் குழுவால் தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகின்றன மற்றும் திட்ட மேலாளர் முன்னேற்றத்தை எளிதில் கண்காணிக்க முடியும் இது தேவையான நிலைத்தன்மையை வழங்குகிறது மேலாண்மை திட்ட மேலாளர் ஒரு வலுவான கட்டுப்பாட்டை திட்டமிடப்பட்ட மைல்கற்கள் மற்றும் மானிட்டரைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது நிறைய குறைபாடுகளைக் கொண்டுள்ளது நீர்வீழ்ச்சி மாதிரியின் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் செயல்பாடுகளில் மாற்றங்களைக் கையாள இது மிகவும் பொருத்தமானதல்ல ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மென்பொருள் திட்டத்திலும் தேவைகள் மாறுகின்றன தேவை மாற பல காரணங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளர் சில செயல்பாடுகள் தேவைப்படும் என்று நினைத்திருக்கக்கூடாது ஏனெனில் அவர் புரிந்து கொள்ளவில்லை அல்லது திட்டத்தின் தொடக்கத்தில் தேவையான அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கவில்லை ஆனால் அவர் செயல்பாடுகளைப் பார்க்கும்போது அவரால் முடியும் சில செயல்பாடுகள் தேவைப்படும் என்பதை உருவாக்குங்கள் மற்றொன்று வளர்ச்சி நடைபெறுவதால் வணிகமே சில மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடும் எனவே மாற்றங்கள் தேவைப்படும் எனவே மென்பொருளின் வளர்ச்சியின் போது மாற்றங்கள் தேவைப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஆனால் நீர்வீழ்ச்சி மாதிரியில் தேவைகள் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் வடிவமைப்பு குறியீட்டு மற்றும் சோதனை மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் நீர்வீழ்ச்சி மாதிரியால் எந்தவொரு வழியையும் வழங்க முடியாது மாற்றங்கள் இது நீர்வீழ்ச்சி மாதிரியின் மிகப்பெரிய குறைபாடு ஆகும் மற்ற குறைபாடுகள் என்னவென்றால் இங்கு நிறைய ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன கட்டங்கள் நிறைவடைகின்றன தேவைகள் நிறைவடைகின்றன வடிவமைப்பு முழுமையான ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன குறியீடு முடிந்தது ஆனால் சோதனையின் போது பெரும்பாலான தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது எனவே திட்ட மேலாளர் முன்னேற்றத்தைப் பற்றிய தவறான எண்ணத்தைப் பெறுகிறார் முன்னேற்றம் என்பது திட்டத்தின் படி திட்டவட்டமாக முன்னேறி வருகிறது ஆனால் சோதனைக் கட்டத்தில் மிகக் குறைவாகவே செய்யப்பட்டுள்ளது என்பதைக் கண்டறியும் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒருங்கிணைப்பு என்பது முடிவில் ஒரு பெரிய களமிறங்குவதாகும் அதுவரை எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் ஒருங்கிணைப்பின் போது பெரும்பாலான செயல்பாடுகள் செயல்படவில்லை என்பதைக் கண்டறிந்துள்ளது இந்த மாதிரியின் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் வாடிக்கையாளர் தேவையை அளித்தவுடன் அது அவர்களுக்கு வழங்கப்படும் வரை கணினியை இறுதிவரை பார்க்க வாய்ப்பில்லை வாடிக்கையாளர்கள் ஈடுபட்டிருந்தால் அவை உருவாக்கப்பட்டு வரும் செயல்பாடுகள் என்ன என்பதை அவர்கள் பார்க்க முடியும் அவர்கள் மாற்றங்களை பரிந்துரைத்திருக்கலாம் மற்றும் பல நீர்வீழ்ச்சி மாதிரியின் பெரிய சிரமங்கள் இவைதான் தேவை மாற்றத்தைக் கையாள நெகிழ்வுத்தன்மை இல்லை முன்னேற்றத்தின் தவறான எண்ணம் ஏனெனில் கட்டங்கள் நிறைவடைகின்றன ஆனால் ஒருங்கிணைப்பு முடிவில் பெரிய களமிறங்குகிறது முன்னேற்றம் மிகவும் குறைவு பெரும்பாலான செயல்பாடுகள் செயல்படவில்லை மற்றும் வாடிக்கையாளர் ஈடுபாடு மிகக் குறைவு வாடிக்கையாளர் பரிந்துரைகளை வழங்க முடியாது ஆனால் பின்னர் நீர்வீழ்ச்சி மாதிரி பிரபலமாக இருந்தது மேலும் இது சில வகையான திட்டங்களிலும் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது நீர்வீழ்ச்சி மாதிரி பொருத்தமான திட்டங்கள் என்னவென்றால் தேவைகள் நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு வாடிக்கையாளருக்குத் தெரிந்திருக்கின்றன அவை ஒத்த மென்பொருளைப் பயன்படுத்தியுள்ளன அவை அனைத்தும் தேவை என்பதை அவர்கள் அறிவார்கள் இது ஒரு புதிய வகை மென்பொருளைப் பற்றி அவர்கள் நினைத்துக்கொண்டிருப்பது அல்ல ஒரு வழக்கமான மென்பொருள் தேவைகள் நன்கு அறியப்பட்டவை மற்றும் நிலையானவை தொழில்நுட்பம் புரிந்து கொள்ளப்படுகிறது மேம்பாட்டுக் குழுவுக்கு ஒத்த திட்டங்களுடன் அனுபவம் உண்டு எனவே இந்த திட்டம் அபிவிருத்தி குழு இதேபோன்ற பணிகளைச் செய்துள்ள வழக்கமான திட்டமாகும் என்பதை இங்கே நீங்கள் காண முடியும் அவை இன்னும் ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்றன இங்குள்ள சவால்கள் குறைவாக உள்ளன என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் தேவைகள் என்ன மென்பொருள் என்று அறியப்படுகின்றன இறுதியாக என்ன செயல்பாடுகள் நன்கு அறியப்பட்டவை போல் இருக்கும் தொழில்நுட்பம் புரிந்து கொள்ளப்படுகிறது மேம்பாட்டுக் குழுவுக்கு இதே போன்ற திட்டங்களில் அனுபவம் இருந்தது இதுபோன்ற எளிய திட்டங்களுக்கு நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த திட்டங்களை முடிக்க இது மிகவும் திறமையான வழியாகும் ஆனால் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பற்றி என்னவென்றால் மறுபயன்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரியானது அதன் பயன்பாட்டைக் கொண்டுள்ளது எளிய திட்டங்களுக்கு அவை பயன்படுத்தப்படலாம் என்பதை நாங்கள் கண்டோம் ஆனால் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பற்றி என்ன ஏனென்றால் இது எந்த கட்டத்திலும் எந்தக் குறைபாடும் இல்லை என்று கருதப்பட்ட இலட்சியவாத மாதிரியாக இருந்தது ஆனால் இதன் பயன்பாடு என்னவென்றால் ஒரு கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பயன்படுத்தி மென்பொருள் உருவாக்கப்பட்டது போல இறுதி ஆவணங்கள் தோன்ற வேண்டும் எந்த தவறும் இல்லை ஆவணம் அவ்வாறு எழுதப்பட்டால் அது ஆவணங்களைப் புரிந்துகொள்ள உதவுகிறது ஒரு ஒப்புமை கொடுக்க நீங்கள் ஒரு கணித தேற்றத்தை நிரூபிக்க முயற்சிக்கலாம் அல்லது ஒரு கணித சிக்கலை தீர்க்க முயற்சிக்கலாம் மற்றும் நீங்கள் பல முறை மறுசீரமைப்பு தவறுகளைச் செய்யலாம் முந்தைய கட்டத்திற்கு முந்தைய படிக்குச் செல்லுங்கள் ஆனால் இந்த சிக்கலுக்கான உங்கள் இறுதி ஆவணத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருந்தால் நீங்கள் எங்கு தவறு செய்தீர்கள் என்று நீங்கள் திரும்பிச் சென்ற இடத்தை சரிசெய்தது மற்றும் பல இருந்தால் யாராவது புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகவும் சிக்கலானதாகிவிடும் யாராவது புரிந்து கொள்வதில் சிறந்தது என்னவென்றால் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பது போன்ற சரியான நடவடிக்கைகளை அவருக்குக் கொடுப்பதுதான் அதுதான் அடிப்படையில் கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரியாகும் இது அனைத்து கட்டங்களும் எந்த தவறும் இல்லாமல் தொடர்கிறது இப்போது வி மாதிரியைப் பார்ப்போம் இது நீர்வீழ்ச்சி மாதிரியின் ஒரு மாறுபாடு சிறிய மாற்றங்கள் மட்டுமே உள்ளது தவிர அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளும் நீர்வீழ்ச்சி மாதிரி மாதிரிதான் இப்போது வி மாதிரியைப் பார்ப்போம் வி மாடல் வாழ்க்கைச் சுழற்சி முழுவதும் சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது நீர்வீழ்ச்சி மாதிரியில் சோதனை செயல்பாடு முடிவில் மட்டுமே இருந்தது என்பதை நாங்கள் கண்டோம் ஆரம்பத்தில் தேவைகள் விவரக்குறிப்பு உள்ளது பின்னர் வடிவமைப்பு குறியீட்டு முறை உள்ளது ஆனால் சோதனை நடவடிக்கைகள் முடிவில் மட்டுமே உள்ளன அதனால்தான் சோதனை நடவடிக்கைகள் நீண்ட நேரம் எடுக்கும் மற்ற சிக்கல் என்னவென்றால் சோதனைக் கட்டம் தொடங்கும் வரை சோதனையாளர்கள் என்ன செய்வார்கள் வி மாடல் அதற்கு விடை அளிக்கிறது இது சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பை வலியுறுத்துகிறது மற்றும் பொதுவாக இந்த மாதிரி மென்பொருள் மிகவும் நம்பகமானதாக இருக்க வேண்டிய இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக வி மாதிரி பயன்படுத்தப்படும் முக்கியமான பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படும் அந்த மென்பொருள் இங்கே வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் சில சோதனை நடவடிக்கைகள் உள்ளன சோதனை நிகழ்வுகளைத் திட்டமிடுங்கள் பின்னர் அவை செயல்படுத்தப்படலாம் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் சில சோதனை நடவடிக்கைகள் நிகழ்கின்றன எனவே இது V மாதிரியின் வரைபட பிரதிநிதித்துவம் ஒரு V போல தோற்றமளிக்கிறது இங்கு மாதிரி பிரதிநிதித்துவம் மற்றும் அது V மாதிரி என அழைக்கப்படுவதற்கான காரணம் தேவை விவரக்குறிப்பின் போது கணினி சோதனை வழக்குகள் உருவாக்கப்படுகின்றன அவை உயர் மட்ட வடிவமைப்பின் போது கணினி சோதனையின் போது செயல்படுத்தப்படுகின்றன ஒருங்கிணைப்பு சோதனை வழக்குகள் உருவாக்கப்படுகின்றன விரிவான வடிவமைப்பின் போது அலகு சோதனை வழக்குகள் உருவாக்கப்படுகின்றன அவை குறியீட்டு முறை முடிந்தபின் அலகு சோதனையின் போது பயன்படுத்தப்படுகின்றன சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் உள்ளது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் மற்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலன்றி சில சோதனை நடவடிக்கைகள் உள்ளன அங்கு சோதனை நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி சோதனையில் மட்டுமே நிகழ்ந்தன இங்கே இந்த ஸ்லைடு தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு முறைமை சோதனை வழக்கு வடிவமைப்பு நடவடிக்கைகள் நிகழும் போது உயர் மட்ட வடிவமைப்பு ஒருங்கிணைப்பு சோதனை வடிவமைப்பு நடவடிக்கைகள் நிகழ்கின்றன மற்றும் விரிவான வடிவமைப்பின் போது அலகு சோதனைகள் வடிவமைப்பு நடவடிக்கைகள் நிகழ்கின்றன இந்த மாதிரியின் வலிமை என்னவென்றால் இது சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பை வலியுறுத்துகிறது இது ஒவ்வொரு கட்டத்திலும் சில சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் உள்ளன என்பதைத் தவிர நீர்வீழ்ச்சி மாதிரியுடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஆனால் இங்குள்ள நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலவே இது பல பலவீனங்களைக் கொண்டுள்ளது இது ஒரு கட்டத்தை முடிக்க வேண்டிய கட்டங்களை ஒன்றுடன் ஒன்று சேர்ப்பதை ஆதரிக்காது அடுத்த கட்டம் தொடங்குகிறது டெவலப்பர்களில் சில டெவலப்பர்கள் முதலில் முடிந்தால் அவர்கள் காத்திருக்க வேண்டும் மற்ற டெவலப்பர்கள் சும்மா முடிக்க அல்லது அவர்கள் அடுத்த கட்டத்துடன் தொடங்கலாம் இந்த மாதிரி அதை அனுமதிக்காது அவர்கள் அனைத்து கட்டங்களும் முடிவடையும் வரை காத்திருக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் அடுத்த கட்டத்தை தொடங்க முடியும் பிற்கால மாற்றத் தேவைகளுக்கு எளிதில் இடமளிக்காது பயனுள்ள இடர் கையாளுதலுக்கான ஆதரவை வழங்காது எனவே இவை வி மாதிரியின் சில சிக்கல்கள் ஆனால் பின்னர் அதிக நம்பகத்தன்மை தேவைப்படும் அமைப்புகளுக்கான இயல்பான தேர்வாகும் மேலும் அனைத்து தேவைகளும் முன்னரே அறியப்பட்டு தொழில்நுட்பம் அறியப்படும்போது இது பயன்படுத்தப்படுகிறது இப்போது முன்மாதிரி மாதிரியைப் பார்ப்போம் இது அடிப்படை நீர்வீழ்ச்சி மாதிரியின் சிறிய மாறுபாடாகும் முன்மாதிரி மாதிரியின் வரைபட பிரதிநிதித்துவத்தைப் பார்த்தால் இங்கே ஆரம்ப கட்டம் முன்மாதிரி கட்டுமானமாகும் அதன் பிறகு வடிவமைப்பு குறியீட்டு முதலியன மேற்கொள்ளப்படுகின்றன இங்கே நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலவே நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன ஆனால் உண்மையான வளர்ச்சியைத் தொடங்குவதற்கு முன் ஒரு வேலை முன்மாதிரி கட்டமைக்கப்பட வேண்டும் முன்மாதிரி என்றால் என்ன ஒரு முன்மாதிரி என்பது அமைப்பின் பொம்மை செயலாக்கம் ஆகும் இது வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் குறைந்த நம்பகத்தன்மை மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது ஆனால் கேள்வி என்னவென்றால் ஒரு அமைப்பை உருவாக்கத் தொடங்குவதற்கு முன் நாம் ஏன் ஒரு முன்மாதிரி உருவாக்க வேண்டும் முன்மாதிரியை உருவாக்குவதன் நன்மைகள் என்ன முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் முன்மாதிரியை உருவாக்கியவுடன் அங்கு இருக்க வேண்டிய அனைத்து தேவைகளும் எவை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் தேவைகள் இல்லாவிட்டால் வாடிக்கையாளர் முன்மாதிரியைப் பார்க்க முடிந்தால் காணாமல் போன தேவைகள் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வாடிக்கையாளருடன் மேம்பட்ட தகவல்தொடர்பு உள்ளது ஒரு பயனர் ஈடுபாடு உள்ளது ஏனெனில் கிளாசிக்கல் அல்லது மறுபயன்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலல்லாமல் தேவைகள் வழங்கப்பட்டபின்னர் வாடிக்கையாளர் வழங்கப்பட்ட மென்பொருளை இந்த மாதிரிக்கு மாறாக இந்த மாதிரியில் பார்க்கும்போது முன்மாதிரி கட்டப்பட்டுள்ளது மற்றும் அவரது கருத்துக்களுக்காக வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது மேலும் ஒரு முன்மாதிரி இருப்பதால் இது ஆவணங்களை குறைக்கிறது பராமரிப்பு செலவுகளை குறைக்கிறது அபிவிருத்தி குழு எதிர்பார்க்கும் தொழில்நுட்ப அபாயங்கள் இருந்தால் முன்மாதிரி கட்டுமானத்தின் மூலம் அவர்கள் அந்த அபாயங்களை நிவர்த்தி செய்யலாம் முன்மாதிரி உருவாக்கப்படுவதற்கான காரணம் மென்பொருள் என்னவாக இருக்கும் உள்ளீட்டு தரவு வடிவங்கள் செய்திகள் அறிக்கைகள் ஊடாடும் உரையாடல்கள் என்னவாக இருக்கும் என்பதை வாடிக்கையாளருக்கு விளக்குவது தயாரிப்பு மேம்பாட்டுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப சிக்கல்கள் டெவலப்பர்கள் தொழில்நுட்ப சிக்கல்களைக் கையாள்வதற்கான சிறந்த வழி என்ன என்பதை பரிசோதனை செய்து கண்டறியலாம் சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் வன்பொருள் கட்டுப்படுத்தியின் மறுமொழி நேரம் போன்ற சிக்கல்களைப் பொறுத்தது இங்கே முன்மாதிரியை உருவாக்குவதன் மூலம் வடிவமைப்பாளர்கள் வன்பொருளை அடிப்படையாகக் கொண்டு அவற்றின் தீர்வைக் கொண்டிருக்க முடியும் அனைத்து மேம்பாட்டு நடவடிக்கைகளிலும் முன்னேறுவதைக் காட்டிலும் வன்பொருள் கட்டுப்படுத்தியின் மறுமொழி நேரம் முன்னணியில் உள்ளது மற்றும் வன்பொருள் கட்டுப்படுத்தி பதிலளிக்கும் நேரம் மெதுவாக இருப்பதைக் கண்டுபிடிப்பதை விடவும் எல்லாவற்றையும் மாற்றவும் எனவே ஒரு முன்மாதிரி உருவாக்குவது வாடிக்கையாளரின் கருத்தைப் பெற உதவுகிறது மற்றும் பல தொழில்நுட்ப சிக்கல்களும் தெளிவுபடுத்தப்படுகின்றன மேலும் வளர்ச்சி சரியாக தொடரலாம் ஒரு முன்மாதிரி உருவாக்கப்பட்டவுடன் அது வாடிக்கையாளருக்கு விளக்குவதற்குப் பயன்படுத்தப்பட்டால் அது தூக்கி எறியப்பட்டு உண்மையான அமைப்பு உருவாக்கப்படுகிறது ஆனால் ஒரு நல்ல மென்பொருளை உருவாக்குவதில் நீண்ட தூரம் செல்லும் முன்மாதிரியை உருவாக்குவதில் மேம்பாட்டுக் குழு பெறும் அனுபவம் இங்கே முன்மாதிரி மாதிரியில் முதலில் தோராயமான தேவைகள் பெறப்படுகின்றன விரைவான வடிவமைப்பு கட்டமைக்கப்படுகிறது பின்னர் முன்மாதிரி பல்வேறு குறுக்குவழிகளைப் பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது உண்மையான கணக்கீட்டிற்கான குறியீட்டை எழுதுவதை விட இது குறுக்குவழிகள் அதாவது திறமையற்ற தவறான அல்லது போலி செயல்பாடுகளைப் போல இருக்கலாம் இந்த வரைபடத்தில் ஆரம்பத்தில் விரைவான வடிவமைப்பு சேகரிக்கப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்பதை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் வாடிக்கையாளர் கருத்தின் அடிப்படையில் மதிப்பீட்டிற்காக வாடிக்கையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தேவைகளை மீண்டும் செம்மைப்படுத்துங்கள் விரைவான வடிவமைப்பு முன்மாதிரியை மாற்றுகிறது மேலும் வாடிக்கையாளர் முன்மாதிரி குறித்து திருப்தி அடையும் வரை மென்பொருளை உருவாக்க நீர்வீழ்ச்சி மாதிரி பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கு சேர்க்கப்பட்ட ஆரம்ப முன்மாதிரி கட்டுமானம் மட்டுமே தவிர இது நீர்வீழ்ச்சி மாதிரியின் ஒரு சிறிய மாறுபாடு ஆகும் முன்மாதிரி ஒரு தேவை விவரக்குறிப்பு அனிமேஷன் தேவை விவரக்குறிப்பு என்பதால் ஒரு தேவை விவரக்குறிப்பு ஆவணம் தேவையில்லை ஆனால் வாடிக்கையாளருக்கு நிரூபிக்க முன்மாதிரி பயன்படுத்தப்பட்டவுடன் நாம் இங்கே தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் முன்மாதிரி மாதிரியில் உள்ளது தொழில்நுட்ப சிக்கல்களை நிவர்த்தி செய்யுங்கள் முன்மாதிரி தூக்கி எறியப்பட்டு பின்னர் வளர்ச்சி தொடங்குகிறது ஆனால் முன்மாதிரி கட்டுமானம் செலவைச் சேர்க்கிறதா மற்றும் வளர்ச்சி அதிக செலவாகுமா தீர்க்கப்படாத தொழில்நுட்ப சிக்கல்களுடன் தெளிவற்ற பயனர் தேவைகளைக் கொண்ட அமைப்புகளுக்கு முன்மாதிரி உண்மையில் மென்பொருளை உருவாக்குவதற்கான செலவு குறைந்த வழியாகும் ஏனெனில் ஒரு முன்மாதிரி இல்லாமல் நாம் பல முறை மென்பொருளை மாற்ற வேண்டியிருக்கும் மேலும் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் பாரிய மறுவடிவமைப்பு செலவுகள் முன்மாதிரியை வளர்ப்பதற்கு ஒரு சிறிய வெளிப்படையான செலவு இருந்தாலும் அது மிகவும் பயனுள்ள செலவு குறைந்ததாக இருக்கும் பின்னர் முன்மாதிரியைப் பயன்படுத்தாமல் இறுதியாக வாடிக்கையாளருக்கு நிறைய அதிருப்தி இருப்பதைக் கண்டறிந்து பல மாற்றங்களை அறிவுறுத்துகிறது மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களும் தீர்க்கப்படாத விளைவாக பல மாற்றங்கள் நிகழ்கின்றன இந்த கலந்துரையாடலின் மூலம் நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் இன்னும் சில வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் பற்றி விவாதிப்போம்